சூரியனிடமிருந்து வரும் சக்தியை மதிப்பிடுவதற்கு சூரியனின் நிறமாலையைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் எனவே ஸ்பெக்ட்ரல் இராடியன்ஸ் PS என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு ஒரு யூனிட் அலைநீளத்திற்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் அலகுகளைக் கொண்டுள்ளது எனவே பொதுவாக சூரியனின் ஸ்பெக்ட்ரம் இந்த ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது இது பொதுவாக அலைநீளங்களை அளவிட பயன்படும் அலகுகளைப் பொறுத்து நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு ஒரு கிலோவாட் அல்லது மைக்ரோமீட்டருக்கு குறிக்கப்படுகிறது எனவே பொதுவாக சூரியனின் ஸ்பெக்ட்ரம் இப்படி இருக்கும் உங்களிடம் ஒரு வரைபடம் X மற்றும் y அச்சு உள்ளது x அச்சை λ என குறிக்கட்டும் λ என்பது அலைநீளத்தைக் குறிக்கப் பயன்படும் குறியீடாகும் மேலும் இந்த அலகு குறிக்கப்படுவதைப் போல y அச்சு நிறமாலை கதிர்வீச்சாகும் சன் ஸ்பெக்ட்ரமின் வடிவம் இது போன்றது இது ஒரு தோராயமானதாகும் நான் பின்னர் ஒரு துல்லியமான ஸ்பெக்ட்ரத்தை உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் பொதுவான வடிவம் இந்த பாணியில் உள்ளது எனவே இதை மூன்று முக்கியமான பகுதிகளால் குறிக்கலாம் எனவே இந்த முதல் பகுதி புற ஊதா பகுதி என்றும் இது புற ஊதா பகுதி என்றும் இரண்டாவது பகுதி புலப்படும் ஒளி பகுதி என்றும் மூன்றாவது பகுதி அகச்சிவப்பு பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இந்த பகுதிகள் அடிப்படையில் அலைநீளத்தின் தன்மையால் வரையறுக்கப்படுகின்றன எனவே நீங்கள் புற ஊதா பகுதியை எடுத்துக் கொண்டால் புற ஊதா பகுதியில் அலைநீளங்கள் உள்ளன அவை மிகச் சிறியவை அவை மிக அதிக அதிர்வெண் காணக்கூடிய பகுதி இடைநிலை அலைநீளங்களைக் கொண்டுள்ளது மற்றும் அகச்சிவப்பு பகுதியின் விஷயத்தில் அலைநீளங்கள் மிக நீண்டது மற்றும் அதிர்வெண் குறைவாக உள்ளது எனவே சன் ஸ்பெக்ட்ரம் புற ஊதாக்களை அகச்சிவப்புக்கு பரப்புகிறது மற்றும் அலைநீளத்தின் புலப்படும் பகுதியே நம் கண்களால் உணரப்படுகிறது மேலும் இந்த ஒளியை இவ்வளவு புலப்படும் ஒளியைக் காணலாம் இருப்பினும் மற்ற அலைநீளங்களுடனும் ஆற்றல் உள்ளடக்கம் உள்ளது முக்கியமாக அலைநீளத்தை நானோமீட்டர் nm எனக் குறித்தால் புற ஊதா பகுதி சுமார் 400 நானோமீட்டர்கள் 400 நானோமீட்டர்கள் முதல் 700 நானோமீட்டர்கள் வரை காணக்கூடிய ஸ்பெக்ட்ரம் மற்றும் 700 நானோமீட்டர்களைத் தாண்டி சுமார் 4000 வரை இருக்கலாம் என்பதைக் கவனத்தில் கொள்க நானோமீட்டர்கள் உங்களிடம் அகச்சிவப்பு நிறமாலை உள்ளது எனவே இவை வெப்ப பகுதிகள் இது தெரியும் ஒளி மற்றும் இது புற ஊதா பகுதி எனவே ஸ்பெக்ட்ரமில் உள்ள ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி நிலை உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே சூரிய கதிர்வீச்சு ஒரு மின்காந்த கதிர்வீச்சு மற்றும் ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி நிலை உள்ளது இப்போது இந்த வளைவிலிருந்து அதைக் காணலாம் மற்றும் இந்த அலைநீளங்கள் அனைத்தும் பூமியின் மேற்பரப்பில் உணரப்படுகின்றன மேலும் இது ஒரு வகையான ஒட்டுமொத்த விளைவு அல்லது அனைத்து அலைநீளங்களின் திரட்டப்பட்ட விளைவு ஆகும் எனவே அனைத்து அலைநீளங்களின் திரட்டப்பட்ட விளைவும் இன்சோலேஷன் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இன்சோலேஷன் L என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது என்பது உண்மையில் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சின் திரட்சியாகும் எனவே நாம் ஒருங்கிணைந்த சின்னமான ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சைப் பயன்படுத்தலாம் மேலும் இது தொடர்பாக அலைநீள ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் இந்த பகுதியின் கீழ் உள்ள பகுதி புற ஊதா பகுதியின் தனிமைப்படுத்தலைக் குறிக்கும் இது ஸ்பெக்ட்ரமின் இந்த பகுதியின் கீழ் உள்ள அலைநீளம் ஸ்பெக்ட்ரமின் இந்த பகுதிக்கு ஒத்த அனைத்து அலைநீளங்களும் ஒரு திரட்டப்பட்ட விளைவைக் கொடுக்கும் மேலும் இது புலப்படும் இன்சோலேஷன் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் ஸ்பெக்ட்ரமின் இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து அலைநீளங்களின் திரட்டப்பட்ட விளைவு உங்களுக்கு அகச்சிவப்பு இன்சோலேஷனை வழங்கும் இவை அனைத்தினதும் திரட்டப்பட்ட விளைவுதான் நாம் இன்சோலேஷன் என்று அழைக்கிறோம் மற்றும் இந்த L PS d லாம்டாவின் ஒருங்கிணைப்பாகும் PS இங்கே ஒரு யூனிட் அலைநீளத்திற்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் அலகுகளைக் கொண்டுள்ளது என்பதைக் கவனியுங்கள் இது இந்த குறிப்பிட்ட வரைபடத்துடன் தொடர்புடைய நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மற்றும் L என்பது லாம்ப்டா அளவுருவைப் பொறுத்தவரை P இன் ஒருங்கிணைந்ததாகும் எனவே இன்சோலேஷன் அலகு உள்ளது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் எனவே இந்த அலகுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் நாம் அடிக்கடி இன்சோலேஷனைப் பயன்படுத்துவோம் இப்போது இந்த குறிப்பிட்ட வரைபடம் நான் கையால் வரையப்பட்ட ஸ்பெக்ட்ரம் சூரியனிடமிருந்து வரும் நிறமாலை ஆற்றலின் தன்மை குறித்த கணிசமான நுண்ணறிவை உங்களுக்கு வழங்குகிறது இப்போது உண்மையான தரவுகளுடன் ஒரு உண்மையான ஸ்பெக்ட்ரத்தை உங்களுக்குக் காண்பிப்பேன் மேலும் இது சூரிய சக்தி அல்லது சூரிய ஆற்றலைப் பற்றிய சிறந்த நுண்ணறிவை உங்களுக்கு வழங்கும் இதற்காக நான் உண்மையான தரவைச் சேகரித்து அவற்றை ஒரு உரை கோப்பில் வைத்துள்ளேன் அதை நான் ஆக்டேவிலிருந்து அழைக்கிறேன் மற்றும் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சுக்கு எதிராக அலைநீளத்தை சதி செய்வேன் உண்மையான தரவுகளுடன் சூரிய நிறமாலையைப் புரிந்து கொள்ள கூகிளுக்குச் சென்று சூரிய நிறமாலை தரவு போன்ற சில முக்கிய வார்த்தைகளைத் தட்டச்சு செய்யலாம் நிறைய வலைத்தளங்கள் வெளிவருவதை நீங்கள் காண்பீர்கள் சுவாரஸ்யமான ஒன்று என்னவென்றால் இந்த படங்களை பார்ப்பது நாங்கள் விவாதித்த வரிகளோடு சூரிய நிறமாலையில் நிறைய படங்கள் உள்ளன நீங்கள் இந்த படங்களை பார்த்து நிறைய நுண்ணறிவைப் பெறலாம் இருப்பினும் இவை படங்கள் நீங்கள் தரவோடு வேலை செய்ய முடியாது ஆகவே தரவுகளுடன் எங்கே வேலை செய்ய முடியும் எண்களின் மதிப்புகளில் தரவு கிடைக்கிறது ஒரு தளம் உள்ளது ஒன்று அவர்கள் தரவை ஒன்றிணைத்து கிடைக்கச் செய்த ஒரு xlx file மற்றும் விரிதாள் கோப்பாகவும் PC UNIX Mac மற்றும் Macintosh ஆகியவற்றுடன் இணக்கமான சுருக்கப்பட்ட உரை கோப்புகளாகவும் தரவிறக்கம் செய்யக்கூடிய வடிவத்தை கிடைக்கச் செய்துள்ளன இந்த UNIX பதிப்பைப் பதிவிறக்குகிறேன் இந்த யுனிக்ஸ் பதிப்பைப் பதிவிறக்குகிறேன் எனவே ஒரு உரை கோப்பு இதுபோன்று பதிவிறக்கம் செய்யப்படுகிறது அத்தகைய கோப்பு பதிவிறக்கம் செய்யப்பட்ட கோப்புறையைப் பார்த்து சுருக்கப்பட்ட கோப்பிற்குள் பார்க்கிறேன் எனவே ஒரு CSV கோப்பு உள்ளது CSV கோப்பில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே ஒரு உரை திருத்தியில் CSV கோப்பைத் திறந்து உரையை பெரிதாக்குவோம் அதில் நிறைய தரவு மதிப்புகள் கமாவால் பிரிக்கப்பட்ட தரவு மதிப்புகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒரு கமா உள்ளது பின்னர் மீண்டும் தரவு கமா உள்ளது எனவே உங்களிடம் நான்கு தரவு மதிப்புகள் உள்ளன இப்போது முதல் தரவு மதிப்பு உண்மையில் நானோமீட்டரில் அலைநீளம் இரண்டாவது தரவு மதிப்பு நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட்களில் உள்ள கூடுதல் நிலப்பரப்பு கதிர்வீச்சு ஆகும் எனவே இந்த இரண்டு தரவு மதிப்புகள் நமக்கு ஆர்வமாக உள்ளன நாம் அந்த மதிப்புகளை மட்டுமே எடுத்து அவற்றில் செயல்படுவோம் இந்த தரவு மதிப்புகளில் நாம் பணியாற்றுவதற்கு முன் இந்த கோப்பை மாற்றுவோம் இந்த கோப்பை MATLAB இணக்கமான அல்லது ஆக்டேவ் இணக்கமான M கோப்பாக திருத்துவோம் ஆக்டேவ் என்பது MATLAB க்கு சமமான திறந்த மூலமாகும் எனவே நாம் செய்வது என்னவென்றால் எளிய உரை திருத்தத்தால் மாற்றுவோம் இந்த முதல் வரியை கருத்து வரியாக மாற்றுகிறேன் நான் இங்கே ஒரு கருத்து வரியை வைத்து இந்த கோப்பை நாங்கள் எடுத்த இடத்திலிருந்து வலைத்தள URL ஐ அறிமுகப்படுத்துவேன் இதை இது போன்ற ஒரு கருத்து வரியாக மாற்றுவேன் மேலும் தீர்வு என்று அழைக்கப்படும் ஒரு மாறியை அறிமுகப்படுத்தி மேட்ரிக்ஸுக்கு ஒரு திறந்த அடைப்பை வைப்பேன் இதன் பொருள் என்னவென்றால் இந்த தரவு மதிப்புகள் ஒரு மேட்ரிக்ஸில் வைக்கப்படுகின்றன நான் என்ன செய்வேன் நான் கீழே கீழே சென்று மூடிய மேட்ரிக்ஸ் அடைப்புகளை வைப்பேன் அதுதான் இப்போது உங்களிடம் ஒரு முழுமையான MATLAB இணக்கமான அல்லது ஒரு ஆக்டேவ் இணக்கமான கோப்பு உள்ளது இது ஆக்டேவ் அல்லது MATLAB இன் சூழலுக்குள் வேலை செய்ய முடியும் எனவே இந்த தரவு அனைத்தும் ஒரு மேட்ரிக்ஸில் வைக்கப்பட்டு அவை தீர்க்கப்படுகின்றன எனவே தீர்வு அடிப்படையில் நான்கு நெடுவரிசைகளையும் இங்கு வழங்கப்பட்ட தரவைப் போல பல வரிசைகளையும் கொண்டிருக்கும் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மாற்றம் dot CSV ஐ dot m ஆக மாற்றுவதாகும் இதை நாம் சேமிப்போம் இதை data dot m என மறுபெயரிடுவோம் எனவே இப்போது data dot m என்பது ஒரு MATLAB கோப்பாகும் அங்கு நீங்கள் MATLAB இல் அழைத்து அதை இயக்கலாம் எனவே நீங்கள் இதைப் பார்த்தால் இது ஒரு வழக்கமான MATLAB கோப்பைத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது மாறியாகவும் தீர்க்கவும் ஒரு மேட்ரிக்ஸ் மாறி நெடுவரிசை நான்கு நெடுவரிசைகள் தரவு மற்றும் பல வரிசைகளைக் கொண்டுள்ளது இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் தீர்க்கும் முதல் இரண்டு நெடுவரிசைகளை மட்டுமே பயன்படுத்தும் முதல் நெடுவரிசை அலைநீளத்தையும் இரண்டாவது நெடுவரிசை நிறமாலை சீரற்ற தன்மையையும் குறிக்கிறது என்னிடம் இப்போது மற்றொரு ஸ்கிரிப்ட் கோப்பு இன்சோலேஷன் dot m உள்ளது இந்த ஸ்கிரிப்ட் கோப்பின் வேலை தரவு மதிப்புகளை data dot m க்குள் இருந்து எடுத்து பின்னர் அவற்றை எங்கள் ஸ்பெக்ட்ரம் திட்டமிட சரியான முறையில் பயன்படுத்துவதாகும் எனவே தரவு இன்சோலேஷன் மூலம் அழைக்கப்படும் மற்றும் ஸ்பெக்ட்ரமின் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு திட்டமிடப்படும் எனவே இந்த இன்சோலேஷன் dot m கோப்பில் உள்ளதை விரைவாக பார்ப்போம் எனவே நான் அதை இருமுறை கிளிக் செய்து உரையில் ஜூம் அதிகரிக்க அனுமதிக்கிறேன் மிக விரைவாக நான் படிப்பேன் இது மிகவும் எளிமையான ஸ்கிரிப்ட் கோப்பு சூரிய ஒளி ஸ்பெக்ட்ரம் மற்றும் சூரிய அளவீட்டுத் தரவுடன் உங்கள் பிரகாசம் மற்றும் சூரிய இன்சோலேஷனைத் திட்டமிடுவதற்கான இந்த ஸ்கிரிப்ட் கோப்பு இப்போது நாம் உருவாக்கிய data dot m இல் உள்ளது எனவே முதலில் பணியிடத்தில் உள்ள அனைத்து மாறிகள் அழிக்க நாம் உருவாக்கிய தரவை அழைப்பதன் மூலம் உரை கோப்பு data dot m மூலம் ஏற்றவும் எனவே இது அனைத்து தரவு மதிப்புகளையும் மாறி சோலில் வைக்கும் இப்போது இதை ஆக்டேவில் இயக்கி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே ஆக்டேவைத் திறக்கிறேன் எனவே இது ஆக்டேவ் சூழல் பணியிடத் திரையை அழிக்க அனுமதிக்கிறேன் இந்த கோப்புகளைக் கொண்ட சூரிய ஸ்பெக்ட்ரம் கோப்புறையின் பொருத்தமான கோப்புறையில் இங்கு செல்லலாம் நான் இன்சோலேஷன் ஸ்கிரிப்டை இயக்க வேண்டும் எனவே இன்சோலேஷனில் தட்டச்சு செய்கிறேன் இது தரவு மதிப்புகளை அதற்கேற்ப சதி செய்யும் நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட்ஸில் இது உண்மையில் PSஆகும் மேலும் X அச்சு என்பது 4000 நானோமீட்டர் வரை செல்லும் அலைநீளமாகும் இங்கே கவனிக்கவும் நான் அதை ஒரு மார்க்கராகப் பயன்படுத்துகிறேன் இங்கே எங்காவது 400 நானோமீட்டர்களுக்கும் 700 நானோமீட்டர்களுக்கும் இடையில் இருக்கும் என்பதைக் கவனியுங்கள் இது செவ்வகத்தில் நான் இங்கு குறிக்கப்பட்டுள்ள புலப்படும் ஸ்பெக்ட்ரம் அதன் இடதுபுறம் புற ஊதா பகுதி இருக்கும் ஸ்பெக்ட்ரம் மற்றும் இந்த செவ்வகத்தின் வலதுபுறம் ஸ்பெக்ட்ரமின் அகச்சிவப்பு பகுதி இருக்கும் இப்போது இந்த PS வளைவை ஒருங்கிணைத்து இன்சோலேஷன் வளைவைப் பெறவும் இந்த வரைபடத்தில் மிகைப்படுத்தவும் முடியும் என்பதற்காக insolation m கோப்பில் இன்னும் சில வரிகளை எழுதுவோம் உரை திருத்தியில் உள்ள insolation m கோப்பில் மீண்டும் செல்லலாம் குறியீட்டின் இன்னும் சில வரிகளை இங்கே அறிமுகப்படுத்துகிறேன் எனவே நாம் irradiance நெடுவரிசையை ஒருங்கிணைக்க வேண்டும் ஆகவே லேர்டா அளவுருவைப் பொறுத்தவரையில் L L ஐப் பெற கதிர்வீச்சு PS ஸ்ஸில் ஸ்பெக்ட்ரலை ஒருங்கிணைக்கவும் இந்த வடிவத்தில் உள்ள ஒரு எளிய ட்ரெப்சாய்டல் ஒருங்கிணைப்பை நான் இங்கு பயன்படுத்தினேன் இந்த வரிகள் அனைத்தும் அடிப்படையில் மாறி இன்சோலில் இன்சோலேஷனைப் பெறுவதற்கு ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சை ஒருங்கிணைக்கின்றன இப்போது நிறுவல் உள்ளது உண்மையில் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட்களில் கூட ஏனெனில் கொடுக்கப்பட்ட தரவு நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட்களில் உள்ளது எனவே மீட்டர் சதுரத்திற்கு வாட்களில் உள்ளது இருப்பினும் நான் என்ன செய்ய முடியும் என்பதைக் காண்பிக்கும் போது இந்த பாணியில் சதி அதாவது அலைநீளம் மற்றும் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு அலைநீளம் மற்றும் இன்சோலேஷன் ஆனால் இன்சோலேஷன் ஆகியவற்றை நான் 1000 ஆல் வகுக்கிறேன் இதன் மூலம் இன்சோலேஷனை ஒரு கிலோவாட் அடிப்படையில் வெளியிடுவோம் மீட்டர் சதுரம் எனவே அலைநீளம் Y லேபிளில் நியூட்டன் மீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட்களில் கதிர்வீச்சும் மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட்டில் இன்சோலேஷனும் உள்ளது ஏனெனில் நான் அதை ஆயிரத்தால் வகுத்துள்ளேன் எனவே பழைய சதி அறிக்கை இங்கே உள்ளது என்று பார்ப்போம் எனவே இது மாற்றியமைக்கப்பட்ட கோப்பாக இருக்கும் இதை சேமித்து அதை இயக்கலாம் எனவே நாங்கள் இங்கே சென்று இன்சோலேஷனில் தட்டச்சு செய்கிறேன் எனவே நீங்கள் இன்சோலேஷனில் தட்டச்சு செய்யும் போது இரண்டின் வரைபடத்தையும் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு நீல வளைவையும் நாங்கள் காண்கிறோம் மேலும் இந்த பச்சை வளைவு உள்ளது இது λ அச்சில் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சின் ஒருங்கிணைந்த மதிப்பாகும் இப்போது அதைச் சுற்றி ஒருங்கிணைப்பதைப் பாருங்கள் சுமார் 1 3 ஐ அந்த நேரத்தில் பெரிதாக்க அனுமதிக்கிறேன் பிறகு நீங்கள் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இங்கே இது சுமார் 1 347 உடன் ஒருங்கிணைந்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் சூரிய இன்சோலேஷன் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 33 கிலோவாட் முதல் மீட்டர் சதுரத்திற்கு 1 41 கிலோவாட் வரை ஒருங்கிணைக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இது ஆண்டின் நாளைப் பொறுத்தது இது சூரியனைச் சுற்றியுள்ள பூமியின் நீள்வட்ட அல்லது சுற்றுப்பாதையின் காரணமாகும் எனவே இந்த மாறுபாடு பொதுவாக இலக்கியத்தில் சராசரி மதிப்பு 1 37 க்கு இடையிலான சராசரி மதிப்பு சூரிய மாறிலியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே சூரிய மாறிலி என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டால் அது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 37 கிலோவாட் ஆகும் எனவே எப்போதும் இன்சோலேஷன் மதிப்பு எல் இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு எண்ணுடன் ஒருங்கிணைக்கும் எனவே இந்த எண்ணிக்கையிலிருந்து வெளியேறுவது இதுதான் எனவே இந்த தரவைக் கொண்ட இந்த தரவு டாட் எம் கோப்பு மற்றும் இந்தத் தரவைப் பயன்படுத்துவதற்கும் ஸ்கிரிப்டைக் கொண்ட இன்சோலேஷன் டாட் எம் ஐ வைத்திருப்பேன் மேலும் வளப் பிரிவில் கதிர்வீச்சு மற்றும் இன்சோலேஷனைத் திட்டமிடுவேன் இதன் மூலம் இந்த மூலத்தை ஒரு ஜிப் கோப்பாக பதிவிறக்கம் செய்து பின்னர் நீங்கள் அவற்றை இயக்கலாம் அவற்றில் இயங்கலாம் பின்னர் இதிலிருந்து சில நுண்ணறிவைப் பெறலாம்